இந்த விரிவுரைக்கு உங்களை வரவேற்கின்றேன் கடந்த விரிவுரையில் புரோடோடைப் மாடலை மாறுபட்ட வடிவம் புரோடோடைப் மாடலில் அதிக பயன்களை கொண்டது தேவைகளை சேகரிக்கும்போதே விடுபட்ட சில தேவைகளை அடையாளம் காண்பது மற்றும் என்னென்ன தேவைகள் முரண்பாடுகளுடன் இருக்கின்றன என்பதை அறிவதும் சற்று கடினம் ஆனால் டெவலப்பர்கள் ஐ வழங்க முடிகிறது வாடிக்கையாளரும் இந்த உருவாக்கத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள் என்ற ஒரு உணர்வை ஏற்படுத்துகிறது ஏனென்றால் தேவைப்படும் மாற்றங்கள் அனைத்தும் அவர்கள் கூறியபடியே செய்யப்படுகிறது இது ஆவணப்படுத்துதலின் தேவையை குறைக்கிறது ஏனென்றால் புரோடோடைப்பேஆவணத்தை எழுதிக் கொள்ளலாம் பொதுவாக ரிக்வயர்மெண்ட் ஸ்பெசிஃபிகேஷன் நல்ல தரத்துடன் இருக்கும் ஆகவே பராமரிப்பு செலவு குறைகிறது புரோடோடைப் மாடலை என பல விஷயங்களை பார்க்க முடிகிறது வாடிக்கையாளருடன் தொடர்பை ஏற்படுத்தும் இதுபோன்ற விஷயங்கள் மிகவும் முக்கியமானவை இதன் காரணமாகவே பெரும்பாலும் அனைத்து ப்ராஜெக்ட்களிலும்ஐ உருவாக்குபவர் அந்த உருவாக்கத்தில் உள்ள தொழில்நுட்ப இடையூறுகளை கண்டறிய முடியும் உதாரணத்திற்கு ஒரு ஹார்ட்வேர் கண்ட்ரோலில்ஐ உபயோகித்து ஆய்வு செய்து பார்க்கலாம் பிறகு அதை நல்ல முறையில் வடிவமைக்க முடியும் எந்த ஒரு விஷயத்தையும் முதல் முறையிலேயே சரியாக செய்வது முடியாத காரியம் புரோடோடைப் மாடல் பல வெர்சன்களை கூறுவார்கள்

புரோடோடைப் மாடல் இன் உருவாக்கம் தொடங்கும் புரோடோடைப் மாடலின் உபயோகித்து சாப்ட்வேரின் உருவாக்கம் தொடங்கும் சாப்ட்வேரின் உள்ள ஒரு முக்கியமான வித்தியாசம் புரோடோடைப் உருவாக்கத்துக்கு உதவுகிறது புரோடோடைப் உருவாக்கத்தின் மற்ற நிலைகளுக்கான செலவைக் குறைக்கிறது நிறைய ப்ராஜெக்ட்களில் உபயோகிக்கப்படுகிறது இதன் மூலம் உருவாக்கப்படும் சாப்ட்வேர் வாடிக்கையாளரின் அனைத்து தேவைகளையும் முழுவதுமாக உள்ளடக்கியுள்ளது நல்ல தரத்துடனும் இருக்கிறது மேலும் இந்த சாப்ட்வேர் பராமரிப்பதற்கு சுலபமாகவும் இருக்கிறது இதன் ஒட்டுமொத்த உருவாக்க செலவும் மிகவும் குறைவு சில செயல் திட்டங்களுக்கு புரோடோடைப் மாடல் அதிக செலவை ஏற்படுத்தக் கூடியதாக இருக்கிறது இது ஏன் பயனற்றதாகிறது உதாரணமாக அனைத்து தேவைகளையும் நன்கு புரிந்து கொண்டு அந்த தேவைகளை பற்றி ஒரு தெளிவான புரிதல் இருக்கும் போது இந்த புரோடோடைப் மாடலை அணுகுமுறை டெவலப்பர்கள் முறைகளை உபயோகிக்க ஆசைப்படுவார்கள் வாட்டர் ஃபால் மாடலிலுள்ள குணாதிசயம் ஏறக்குறைய 40 சதவீதம் தேவைகள் உருவாக்க ஆரம்பிக்கப்பட்ட பிறகு மாறக் கூடியதாகவே இருக்கும் இந்த சூழ்நிலையில் சாப்ட்வேர் உருவாக்கத்துக்கு வாட்டர்ஃபால் மாடலை உகந்தது தற்போதைய நிலையில் அதாவது முன்கூட்டியே உள்ள சாப்ட்வேர்களில் மூலம் இந்த மாற்றங்களை செய்வது என்பது கடினமாக இருக்கும் வாட்டர் ஃபால் மாடலில் ஆவணப்படுத்தல் குறைக்கப்படுகிறது இதைப்பற்றி பின்னர் பார்க்கப் போகிறோம் ஆனால் தேவைகளை முன்கூட்டியே சேகரித்து அதை நன்கு வரையறுக்கப்பட்ட பிறகு அதில் மாற்றங்களை செய்ய முடியாத அளவிற்கு நிலைப்படுத்தபட வேண்டும் என்பதே இதில் உணரப்படும் மற்றுமொரு குறைபாடு இந்த தேவைகளை அடிப்படையாக வைத்தே ப்ராஜெக்ட் மேனேஜர் பிற திட்டங்களை வகுக்கிறார் எனவே இந்த தேவைகளில் ஏதேனும் மாற்றங்கள் ஏற்படுமானால் அது மொத்த செலவினத்தை அதிகப்படியாக உயர்த்தும் இந்தத் பகுதியில் மிகவும் கொண்டாடப் படக்கூடிய ஒரு படைப்பாளர் ஆன ஃபிரெடரிக் ப்ரூக்ஸ் தோல்வி அடைந்துள்ளன என்று கூறுகிறார்

இன்கிரிமெண்டல் மாடலை உருவாக்கப்படுகிறது சுருக்கமாக ஒவ்வொரு நிலையாக உருவாக்கப்படும் போதும் அதிலிருந்து கற்றுக் கொள்வது என்பது ஒரு பயனுள்ள அணுகுமுறை இந்த கற்றுக்கொள்வது என்பது உருவாக்கம் மற்றும் உபயோகிப்பதில் இருந்து வருகிறது மொத்தத் தேவைகளில் ஒரு சிறிய பகுதியை மட்டும் எடுத்து அதற்கான சிறிய இம்பிளிமெண்டேஷன் புதிய செயல்பாடுகளை சேர்ப்பதற்கான மாற்றங்கள் மேற்கொள்ளப்படும் இன்கிரிமெண்டல் உருவாக்கும் அது வாடிக்கையாளரின் உபயோகத்திற்கு நிறுவப்படும் இதில் உள்ள முக்கியமான நன்மை வாடிக்கையாளர் ஒவ்வொரு வெர்ஷனுக்கான ஃபீட்பேக் இந்த இன்கிரிமெண்டல் உருவாக்க முறையில் நிறைய பயன்கள் உள்ளன இந்த இன்கிரிமெண்டல் முழு உருவாக்கம் வரை தொடரும் டிசைனிங் உருவாக்கி வெளியிடும் வரை தொடர்கிறது ஆரம்ப தேவைகள் அனைத்தும் பல்வேறு ஃபீச்சர்ஸ் என்ற முறையில் உருவாக்கப்படுகிறது இந்த இன்கிரிமெண்டல் மாடல் ஆக இருக்கும் ஒவ்வொரு ஐட்ரேஷனும் உபயோகிக்கலாம் மொத்த தேவைகளும் பல்வேறு நிலைக்காக பிரிக்கப்படுகிறது முதல் நிலைக்காக பிரிக்கப்பட்ட தேவை டிசைன் செய்யப்பட்டு உருவாக்கப்பட்டு நிறுவப்படுகிறது மற்றும் அதற்கான வாடிக்கையாளரின் ஃபீட்பேக் பெறப்பட்ட பிறகு இரண்டாம் நிலை தொடங்கப்படுகிறது மற்றும் அடுத்தடுத்த நிலைகள் தொடர்கின்றன ஒரு இன்கிரிமெண்டல் என அறியப்படுகிறது இந்த இன்கிரிமெண்டல் மாடல் உருவாகும் வரை தொடர்கிறது ஆனால் எந்த இன்கிரிமெண்ட் எவ்வாறு முடிவு செய்கிறார் முதலாவதாக நாம் ஒரு இன்கிரிமெண்ட் என்பது அதை உருவாக்குவதற்கான செலவு இவை இரண்டிற்கும் ஒன்று முதல் பத்து என்ற அளவில் மதிப்பீடு வழங்கப்படும் மேலே குறிப்பிட்டிருப்பது ஓர் உதாரணம் மட்டுமே எவெல்யூஸ்னரி மாடலுடன் அடுத்த விரிவுரையில் பார்ப்போம் இன்கிரிமெண்டல் மாடல் பார்க்கப்போகிறோம்